ஹில் கிளைம்பிங் முறையின் மேக்ஸிமம் பவர்பாயின்ட் ட்ராக்கிங்கை இந்த ஸ்பைஸ் சிமுலேஷனில் இப்போது பார்ப்போம் இந்த அல்காரிதத்தை பயன்படுத்துவோம் இந்த பிளாக் அனைத்தையும் பயன்படுத்துவோம் கரண்டை அளவிடுவோம் வோல்டேஜை அளவிடுவோம் பவரை கணக்கிடுவோம் இதை மெதுவான ஃபில்டர் மற்றும் வேகமான ஃபில்டர் கம்பரட்டர் டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப் ஃபில்டர் பின்னர் PWM வழியாக அனுப்பவும் மற்றும் DC DC கன்வெர்ட்டரின் டியூட்டி சைக்கிள் இன்புட்டிற்கு கொடுக்கப்படும் நாம் தேர்ந்தெடுக்கும் DC DC கன்வெர்ட்டர் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் ஏனெனில் இது முழு IV பண்புகளிலும் செயல்பட முடியும் எனவே ஸ்பைஸ்சுக்கு சென்று இந்த பிளாக் அனைத்தையும் எவ்வாறு சிமிலேட் செய்ய முடியும் மற்றும் PV சோர்ஸ் உடன் இன்டர்பேஸ் செய்யப்பட்ட பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் செயல்பாட்டின் மூலம் அதை எவ்வாறு ஒருங்கிணைக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே சிமுலேஷன் ஃபோல்டரில் எனக்கு ஒரு ஃபோல்டர் அதாவது PVMPPT உள்ளது அந்த ஃபோல்டரில் ஒரு MPPT ஸ்கீமாட்டிக் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் சப் சர்க்யூட் கூடுதல் காம்போநெட்ன்ஸ் உடன் PV சப் சர்க்யூட் ஃபைல் நான் கூடுதல் காம்போநெட்ன்ஸ் என்ன என்பதைக் காண்பிப்பேன் பின்னர் நிச்சயமாக mppt cir ஃபைலயும் காண்பிப்பேன் ஸ்கீமாட்டிக் ஃபைலை திறந்து பெரிதாக்குவோம் இந்த ஸ்கீமாட்டிக் ஆனது pv sub sub Circuit உடன் இணைக்கப்பட்டுள்ளதை இங்கே கவனிக்கவும் இப்போது இங்கே இந்த ஸ்கீமாட்டிக் நமக்கு நன்கு தெரிந்திருக்கிறது இது PV சோர்ஸ் ஆகும் இது பவர் செமி கண்டக்டர் சுவிட்ச் L மற்றும் டையோடு இது ஒரு பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் இதில் V0Vin or VTd1 dஉள்ளது இங்குள்ள இந்த பிளாக்கில் வேறுபாடு உள்ளது அவை இறுதியில் இந்த IGBTயை மாற்றுவதற்கான சரியான டியூட்டி சைக்கிள் சிக்னலை உருவாக்குகின்றன இப்போது இந்த பிளாக்குகள் எவ்வாறு செயல்படுகின்றன அவை முன்னர் நாம் விவாதித்ததை ஏற்றுக்கொள்கின்றனவா எனவே ஹில் கிளைம்பிங் அல்காரிதத்தை பற்றி விவாதிக்கும் போது நாம் விவாதித்த பிளாக் டயக்ராமின் தொகுப்பை வைத்து இதை ஒப்பிட்டுப் புரிந்துகொள்வோம் எனவே இங்கே திரையின் கீழ் பகுதியில் ஹில் கிளைம்பிங் முறையைப்பற்றி விவாதிக்கும்போது நாம் வரைந்த பிளாக் டயக்ராமை காண்கிறோம் மேலும் இந்த திரையின் மேல் பகுதியில் நாம் gschem GEDAS PV சோர்ஸ் ஐ இன்டர்பேஸ் செய்யும் பக் பூஸ்ட் கன்வட்டருக்கான டியூட்டி சைக்கிளை உருவாக்க இந்த பிளாக் டயக்ராமின் தொகுப்பை நான் gschem ஸ்கீமாட்டிக் எடிட்டரில் சேர்த்துள்ளேன் நாம் விவாதிக்கும் பிளாக் டயக்ராமில் இங்கே கவனிக்கவும் அளந்து உணரப்பட்ட iT மற்றும் vT ஐ ஒரு மல்டிப்ளேயருக்கு அனுப்பப்படுகிறது இங்கேயும் இந்த நோடு T இன் வோல்டேஜ் vT PV சோர்ஸ் இன் டெர்மினல் வோல்டேஜ் மற்றும் V சென்ஸ் PV சோர்ஸ் இன் கரண்டை உணர்கிறது இது IVPV சோர்ஸ் இன் வழியாக பாயும் கரண்ட் ஆகும் இது மதிப்பு பூஜ்ஜியமாக அமைக்கப்படுகிறது எனவே V சென்ஸ் என்பது அடிப்படையில் ஒரு சென்ஸ் இது VIPVக்கு விகிதாசார அவுட்புட் வோல்டேஜை கொடுக்கும் எனவே இது அடிப்படையில் PV செல் அல்லது PV மாடுல் வழியாக பாயும் கரண்டிற்க விகிதாசார வோல்டேஜை அளிக்கிறது நான் இங்கே ஒரு மல்டிப்ளேயரை பயன்படுத்துகிறேன் இப்போது இந்த மல்டிப்ளேயர் vT மற்றும் iPV பெருக்கி பேனலின் பவர் அவுட்புட்டை கொடுக்கிறது இது மல்டிப்ளேயர் பிளாக் புதிய பிளாக்கில் உள்ளது ngspice Cedar மற்றும் Xspice உடன் மிக நன்றாக ஒருங்கிணைக்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் Xspice மற்றும் Cedar கருவிகள் Cedar நூலகங்களும் ngspiceக்குள் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன இங்குள்ள இந்த பிளாக்குகள் அனலாக் பிஹேவியரல் மாடலிங் பிளாக்ஸ் மற்றும் அவை Xspice நூலகத்திலிருந்து பெறப்படுகின்றன இது ngspice இல் கிடைக்கிறது இது நன்கு ஒருங்கிணைக்கப்பட்டு ngspice இல் கிடைக்கிறது இதை எவ்வாறு உருவாக்க முடியும் இதற்கான சர்க்யூட் எப்படி இருக்கிறது மற்றும் சப் சர்க்யூட்டில் உள்ள சிம்பல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எனவே மல்டிப்ளேயரின் அவுட்புட் பவரை தருகிறது இப்போது பவர் இரண்டு ஃபில்டர்கள் வழியாக அனுப்பப்படுகிறது ஒன்று மெதுவான ஃபில்டர் என்றும் மற்றொன்று வேகமான ஃபில்டர் என்றும் அழைக்கப்படுகிறதுP பேஸ் மற்றும் P கரண்டை பெற அனுப்பப்படுகிறது இப்போது இங்கே நான் அதை முதல் ஆர்டர் ஃபில்டருக்கு அனுப்பப் போகிறேன் பவர் முதல் ஆர்டர் ஃபில்டர் வழியாக அனுப்பப்படுகிறது அதாவது மெதுவான ஃபில்டர் மேலும்கிடைக்கும் PB ஆனது P பேஸ் ஐ குறிக்கும் அதே பவர் வேறொரு டைம் கான்ஸ்டன்ட் உடன் மற்றொரு முதல் ஆர்டர் ஃபில்டர் வழியாக அனுப்பப்படுகிறது அதாவது வேக ஃபில்டர் மற்றும் நான் P டைனமிக்கை PD என்று கூறுவேன் எனவே ஃபில்டருக்குள் நீங்கள் இங்கே மதிப்பைக் கண்டால் அது சப் சர்க்யூட் ஃபில்ட் அடிக்கோடிட்டு வரிசையை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது Filt ord 1 இதுதான் முதல் வரிசை ஃபில்டரின் கெயின் K ஒன்று ஆகும் மற்றும் a என்பது டைம் கான்ஸ்டன்ட் இது ஃபார்ம் ஒன்றால் 1 ஆக இருக்கும் நான் அதை 100 மில்லி வினாடிகள் ஆக அமைக்கிறேன் எனவே இது மெதுவான ஃபில்டர் வேகமான ஃபில்டர் மிகக் குறைந்த டைம் கான்ஸ்டன்ட் உடன் மிக வேகமாக இருக்கும் எனவே டைம் கான்ஸ்டன்ட் மதிப்பை ஒரு மில்லி விநாடிக்கு அமைக்கிறேன் எனவே இது வேகமான ஃபில்டர் எனவே இந்த மெதுவான மற்றும் வேகமான ஃபில்டர்களின் அவுட்புட் ஒரு கம்பரட்டர் வழியாக செல்கிறது மேலும் அதன் அவுட்புட் டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப் வழியாக செல்கிறது இங்கேயும் உங்களிடம் உள்ள ஸ்கீமாட்டிக்கில் ஒரு சிக்மா பிளாக் வழியாக செல்கிறது சிக்மா பிளாக்கின் அவுட்புட் இயற்கையில் அனலாக் ஆகும் ஆனால் நான் இங்கே ஒரு கம்பரட்டரை வைக்க மாட்டேன் ஏனெனில் இங்கே இன்புட்டின் உள்ளே டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப் ஷ்மிட் கம்பரட்டரை கொண்டுள்ளது எனவே நான் நேரடியாக அனலாக் சிக்னலை கொடுக்க முடியும் டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப்பின் அவுட்புட் இது ஏன் என்று நான் உங்களுக்கு பிறகு சொல்வேன் டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப்பின் அவுட்புட் கெயின் பிளாக் மற்றும் ஒரு சம்மிங் பிளாக் வழியாக சென்று பின்னர் ஃபில்டர் வழியாக செல்கிறது இந்த பிளாக் டயக்ராமில் டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப்பின் அவுட்புட்டை ஒரு ஃபில்டருக்கும் பின்னர் ஒரு PWM க்கும் கொடுக்கிறோம் நாம் பயன்படுத்தும் PWM இல் பாருங்கள் ட்ரையாங்கிள் கேரியர் 1 முதல் 1 வரை மாறுகிறது எனவே இங்கே வோல்டேஜ் 1 முதல் 1 வரை மாற வேண்டும் 1 பூஜ்ஜியத்தையும் 1 1 ஐ குறிக்க வேண்டும் எனவே இது கெயின் பிளாக் டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்றிற்கு அவுட்புட்டை கொடுக்கப் போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரண்டு என்ற கெயினால் நான் பெருக்கினேன் இதன் அவுட்புட் பூஜ்ஜியத்திலிருந்து இரண்டாக மதிப்பிடப்பட்டுள்ளது நான் இப்போது இதிலிருந்து ஒன்றைக் கழிக்கிறேன் எனவே இது 1 முதல் 1 ஆக மாறுகிறது அது தான் இன்புட் ஆக ஃபில்டருக்கு வழங்கப்படுகிறது மற்றும் ஃபில்டரின் அவுட்புட் அதிகபட்சம் 1 முதல் 1 வரம்புகளுக்கு மாறக்கூடும் இது PWM க்குச் சென்று பக் பூஸ்ட் கன்வெர்ட்டரின் டியூட்டி சைக்கிள் இன்புட்டிற்கு செல்கிறது இப்போது இங்கே Vset உள்ளது நான் ஏன் இந்த Vset ஐக் கொடுத்தேன் இது டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப்பின் S மற்றும் R எசின்கொரனஸ் இன்புட்டிற்கு வழங்கப்படுகிறது சுவிட்ச் ஆன் செய்யும் போது டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப் அவுட்புட் நிலை என்னவாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது சீரானதாக இருக்க செட்டுக்கு ஒரு சிறிய மோனோ ஷாட் கொடுப்பது இயல்பானது இது இங்கே சிறிது நேரத்தில் அதிக நேரம் கொடுக்குமாறு அமைக்கவேண்டும் பின்னர் அங்கிருந்து கண்காணிப்பு தொடர்கிறது எனவே அடிப்படையில் நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் நான் ஒரு மிகச் சிறிய மோனோ ஷாட் வகை சிக்னலை வழங்கியுள்ளேன் நான் பீஸ்வைஸ் லீனியர் பயன்படுத்தினேன் பூஜ்ஜியத்தில் இது ஒன்று ஒரு மைக்ரோ விநாடிகளுக்குப் பிறகு இது ஒன்று இரண்டு மைக்ரோ விநாடிகளுக்குப் பிறகு இது பூஜ்ஜியமாகவும் 1000 மில்லி விநாடிகளுக்கு அதாவது ஒரு விநாடிக்குப் பிறகு இது தொடர்ந்து பூஜ்ஜியமாகவும் உள்ளது எனவே இது ஒரு சிறிய பல்ஸ் ஆகும் இதை ஆரம்பத்தில் Q ஐ உயர் நிலைக்கு அமைக்க நான் தருகிறேன் அங்கிருந்து க்ளோஸ் லுப்பை எடுத்துக் கொள்ளும் அதனால்தான் இந்த பகுதி பிக்சருக்கு வந்துள்ளது ஒரு பார்வையில்V ஆஃப்செட் உள்ளது இங்கு PWM சிக்னல் இன்புட்டை பெறுவதற்கான மற்றும் வரம்புகளை இங்கு நான் உங்களுக்கு விளக்குகிறேன் எனவே இங்கே பல புதிய பிளாக்குகள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஒன்று நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொன்ன மல்டிபிளேயர் இந்த முதல் ஆர்டர் ஃபில்டர் இதுவும் புதிய பிளாக் இந்த ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அனைத்து முதல் வரிசை ஃபில்டர்களும் ஒரே சப் சர்க்யூட்டை கொண்டுள்ளன அங்கே ஒரு சிக்மா பிளாக் சம்மர் பிளாக் மற்றும் டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப் உள்ளது நாம் எப்படி ஒரு டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப் செய்கிறோம் அங்கே ஒரு கெயின் பிளாக் உள்ளது இந்த PWM பிளாக்கை நாம் முன்பே பார்த்தோம் எனவே இவை அனைத்தும் அனலாக் பிஹேவியரல் மாடலிங்கை அடிப்படையாகக் கொண்டவை மேலும் அவை ngspice இல் உள்ள சப் சர்க்யூட்டில் எளிதாக சேர்க்கப்படலாம் இப்போது நாம் இந்த pv sub ஃபைலை திறந்து அதன் உள்ளே உள்ள சப் சர்க்யூட்டைப் பார்ப்போம் அதை ஒரு பக்கமாக வைத்திருக்கிறேன் இப்போது இந்த மல்டிபிளேயர் பிளாக்கை இங்கே பாருங்கள் எனவே இந்த மல்டிபிளேயர் பிளாக் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் சப் சர்க்யூட் மல்டிபிளேயர் பிளாக் நோடு ஒன்று நோடு இரண்டு அவுட்புட் நோடு ஆகும் எல்லா அனலாக் பிஹேவியரல் மாடலிங் a என்ற எழுத்துடன் தொடங்குகிறது நான் இன்புட்டை ஒரு வெக்டர் அவுட்புட்டாக தருகிறேன் பின்னர் நான் ஒரு மாடல் பெயரைக் கொடுக்கிறேன் இந்த மாடலில் மல்டி பிளேயர் மாடல் என்கிற மல்ட் உள்ளது இதன் சின்டெக்ஸ் ஐடியாவை பெற நீங்கள் ngspice மேனுவலை ரெஃப்பர் செய்யலாம் எனவே இங்கே என்னிடம் மல்டிபிளேயர் மாடல் கெயின் மாடல் உள்ளது மற்றும் நான் கெயினை பயன்படுத்துவதை நீங்கள் காணலாம் எனக்கு இங்கே கெயின் மாடல் உள்ளது மற்றும் இங்கே என்னிடம் சம்மர் சம்மர் பிளாக் சம்மர் பிளாக்கின் மாடல் உள்ளது ஃபிளிப் ஃப்ளாப் பிளாக் ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கான மாடல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது சப் சர்க்யூட் டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப் இன்புட் கிளாக் பின்னர் Q அவுட்புட் எசின்கொரனஸ் செட் எசின்கொரனஸ் ரீசெட் ஆகியவற்றைக் காண்க எனவே ஒரு ஷ்மிட் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அனைத்து இன்புட்டுகளும் ஷ்மிட் கம்பரட்டர் வழியாக அனுப்பப்படுகின்றன ஷ்மிட் கம்பரட்டர் மாடல் இங்கே வைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஷ்மிட் கம்பரட்டர் வழியாக சென்ற பிறகு அவை அனலாக் பஃபர் வழியாக அனுப்பப்படுகின்றன இது ஒரு ADC பிரிட்ஜ் ஒவ்வொரு அனலாக் சிக்னலையும் டிஜிட்டல் டொமைனில் வைப்பதற்கு முன்பு ஒரு ADC பிரிட்ஜ் வழியாக அனுப்ப வேண்டும் எனவே எந்தவொரு மிக்ஸ்டு மோடு சிமுலேஷனிலும் இந்த மிக முக்கியமான விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த அனலாக் சிக்னலும் அதை ஒரு ADC பிரிட்ஜ் வழியாக கடந்து டிஜிட்டல் டொமைனுக்குள் கொண்டு சென்று இங்கே டிஜிட்டல் டொமைன் செயல்பாட்டைச் செய்யுங்கள் டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப்பின் மாடல் d tff ஆகும் சின்டெக்ஸ்காக ngspice மேனுவலை பாருங்கள் பின்னர் டிஜிட்டலைச் செய்தபின் DAC பஃபர் மற்றும் DAC பிரிட்ஜ் ஆகியவற்றைப் பயன்படுத்தி நன்றாக அனலாக்கை வெளியே கொண்டு வருகிறீர்கள் எனவே ADC பிரிட்ஜ் ஆல் அனலாக் டிஜிட்டல் ஆக மாற்றப்படுகிறது மற்றும் அனைத்து டிஜிட்டல் வேலைகளும் செய்யப்படுகின்றன பின்னர் அது DAC பிரிட்ஜ் மூலம் அனலாக் உலகிற்கு மீண்டும் கொண்டு வரப்படுகிறது ஸ்பைசில் எந்த மிக்ஸ்டு மோடு சிக்னல் பகுப்பாய்விலும் இந்த இரண்டு செயல்பாடுகள் மிக முக்கியமானவை எனவே உங்களிடம் டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப் உள்ளது மேலும் ஃபில்டரையும் பார்க்கலாம் இந்த ஃபில்டர் 1 2 மற்றும் 3 ஃபில்டர்கள் இங்கே இருப்பதைக் காண்கிறீர்கள் என்னிடம் முதல் ஆர்டர் ஃபில்டர் உள்ளது இது செயல்படுத்துவதில் மிகவும் எளிது சப் சர்க்யூட் முதல் ஆர்டர் ஃபில்டர் ஆர்டர் 1 இன்புட் நோடு அவுட்புட் நோடு ஒன்று உள்ள கெயின் மற்றும் a என்கிற டைம் கான்ஸ்டன்ட் இயல்பாகவே உள்ளது எனவே இது ஃபில்டரின் மாடுல் s xfer ஆரம்பத்தில் ஒருங்கிணைந்த கெயின் பூஜ்ஜியம் ஜீரோ நியூமரேட்டர் கோஎஃபீஷியேன்ட் 1 டினாமிநேட்டர் கோஎஃபீஷியேன்ட் a மற்றும் 1 ஆகியவற்றைப் பெறுங்கள் எனவே இது 1as 1 ஆகும் இது S பவர்களை சரியான அதிகரிக்கும் ஆர்டரை அடிப்படையாக கொண்டது அதாவது S0 S1 போன்றது எனவே இந்த வழியில் முதல் ஆர்டர் ஃபில்டர் செய்யப்படுகிறது மற்றும் முந்தையதைப் போன்ற சிம்பல்கலை ஏற்கனவே நான் செய்து வைத்திருக்கிறேன் பின்னர் அதை சிம்பல் ஃபைலுக்குள் இருந்து எடுத்து வருவேன் எனவே a பிளாக் டைரக்டரியில் உள்ள இந்த பிளாக்கை திறக்கும்போது ஃபில்டர் சிம்பலை கண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் டாக்கில் ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கான சிம்பல் சம்மிங்கிற்கான சிம்பல் மற்றும் மல்டிபிளேயருக்கான சிம்பல் என்னிடம் உள்ளது எனவே அதைப் போலவே நான் சிம்பலை உருவாக்கி சரியான இடத்தில் வைத்துள்ளேன் நான் அவற்றை உங்களுடன் பகிர்ந்துகொள்வேன் இதன்மூலம் நீங்களும் அதில் பணியாற்றலாம் பின்னர் சிமுலேஷனை செய்யலாம் எனவே இப்போது இந்த சிமுலேஷனை செய்வோம் இது முன்பே உள்ளது இது வரை நாம் செய்துள்ளோம் இதற்கு முன்பு செய்துள்ளோம் இப்போது இதை ஒரு க்ளோஸ் லூப் வழியாக கொடுக்கப் போகிறோம் வோல்டேஜ் மற்றும் கரண்டை உணரலாம் R0 எப்படி இருந்தாலும் அதை தவிர்த்து இது எப்போதும் சென்று டியூட்டி சைக்கிளின் மதிப்பை சரி செய்யும் அதேபோல் PV சோர்ஸ் இல் இருந்து மேக்ஸிமம் பவர் பெறப்படுகிறது இப்போது அதைத்தான் நாம் பார்க்க விரும்புகிறோம் எனவே முதலில் இதை 100 ஓம்ஸ் என்று சொல்வோம் அது மேக்ஸிமம் பவரை வழங்கும் சில டியூட்டி சைக்கிளில் சென்று செட்டில் ஆகிவிடும் என்பதைக் காண்போம் பின்னர் நாம் R0 ஐ மாற்றுவோம் பின்னர் அது டியூட்டி சைக்கிளின் புதிய மதிப்பில் செட்டில் ஆவதை காணலாம் மேலும் அது அதே மேக்ஸிமம் பவரையும் வழங்குகிறது இப்போது அது நமது பரிசோதனையை நிறைவு செய்யும் ஆக்டேவ் சூழலில் நான் இந்த reachability m ஃபைலை மீண்டும் இயக்கினேன் எனவே நமது PV சோர்ஸ் இன் பீக் பவர் 26 1 என்பதை நினைவில் கொள்க நான் ISC மதிப்பை மற்றும் Vscale மதிப்பை மாற்றவில்லை 14 1 இன் VM 1 8 இன் IM 7 6 ஓம்களின் RTM மற்றும் இந்த பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் நெடுவரிசையை நாம் பார்க்க வேண்டும் இங்கே இதுதான் கடைசி நெடுவரிசை இப்போது நாம் R0 ஐ 100 ஓம்களில் வைத்துள்ளோம் எனவே கடைசி நெடுவரிசையில் டியூட்டி சைக்கிள் 0 7837 என்பதை நீங்கள் காணலாம் எனவே 0 78 என்பதை 0 78 x 2 1 என்று செய்தால் ஏறக்குறைய 0 56 ஆக கிடைக்கும் எனவே இறுதி டியூட்டி சைக்கிள் 0 56 இல் நிலைபெற்று மேக்ஸிமம் பவர் பாயிண்ட்டை வழங்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் இப்போது இது ஒரு க்ளோஸ்டு லூப் செயல்பாடு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த ஃபில்டர் டைம் கான்ஸ்டன்இந்த ஃபில்டர் டைம் கான்ஸ்டன்இந்த ஃபில்டர் டைம் கான்ஸ்டன்டை நீங்கள் சரியாகப் டியூன் செய்தால்தான் நீங்கள் நல்ல முடிவுகளைப் பெற முடியும் நான் ஒரு டிராஃப்ட் ட்யூனிங் அதாவது ரஃப் ட்யூனிங்கை செய்துள்ளேன் MPPT ட்ராக்கிங் ஆவதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் ஒரு சிறந்த டியூனிங்கைச் செய்ய நான் உங்களிடம் விட்டு விடுகிறேன் மேலும் சிறந்த முடிவுகளைப் பெற முடியுமா என்று பாருங்கள் இப்போது மீண்டும் டெர்மினலுக்கு சென்று ngspice இல் சிமுலேட் செய்யலாம் எனவே நான் gnetlist ஐப் பயன்படுத்துவேன் ஸ்கீமாட்டிக்கிலிருந்து mppt net ஐ உருவாக்குவேன் நாம் அதை செய்வோம் எனவே நெட் ஃபைல் உருவாக்கப்பட்டது மற்றும் இப்போது நான் ngspice mppt cir என டைப் செய்கிறேன் நான் மொத்த நேரமாக 1000 மில்லி விநாடிகளை வழங்கியுள்ளேன் அதற்கு சிறிது நேரம் ஆகும் ஆனால் நாம் இதை இயக்குவோம் எனவே இது சிறிது நேரம் சில நிமிடங்கள் இயங்கும் சில நிமிடங்களில் மீண்டும் வருவேன் எனவே சிமுலேஷன் இப்போது முடிவடைய உள்ளது இது முடிந்தது இப்போது நாம் பிளாட் செய்து இங்கே டியூட்டி சைக்கிள் மதிப்பு என்ன என்பதைக் காணலாம் அதற்கான நோடு VG நாம் VG ஐ பிளாட் செய்து பார்க்கலாம் அது சுவிட்ச் பல்ஸ் ஆக இருக்கும் அதற்கு பதிலாக நான் Vd ஐ இங்கே பிளாட் செய்கிறேன் இது PWM க்கு DC இன்புட் ஆகும் எனவே V ஐ பிளாட் செய்கிறேன் ஆகவே நான் அதை விரிவுபடுத்தினால் டியூட்டி சைக்கிள் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கி பின்னர் அதிலிருந்து மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ஆப்பரேட்டிங் பாயின்டை சுற்றி ஊசலாடவும் உறுதிப்படுத்தவும் முயற்சிக்கின்றன எனவே இது 0 56 அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்களில் செட்டில் ஆக வேண்டும் என்று நான் சொன்னதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இது அந்த மதிப்பைச் சுற்றி செட்டில் ஆவது காணப்படுகிறது எனவே மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங் நடப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது மேக்ஸ் பவரை ட்ராக்கிங் செய்கிறது பிளாட் vT யையும் உணர முடியும் நாம் இப்போது டெர்மினல் வோல்டேஜை PV கரண்ட் ஆக பிளாட் செய்யலாம் அதாவது vipv எனவே இது PV பேனலில் இருந்து பெறப்படும் பவர் எனவே PV சோர்ஸ் இன் பீக் பவர் பாயிண்ட் ஆன 26 வாட் மதிப்பில் பவர் படிப்படியாக வட்டமிட்டு இறுதியாக செட்டில் ஆகிறது என்பதை நீங்கள் மீண்டும் இங்கே காண்கிறீர்கள் எனவே இந்த அல்காரிதத்தால் ஹில் கிளைம்பிங் அல்காரிதத்தால் மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங் நடப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் R0 இன் மதிப்பை 100 இலிருந்து வேறு சில மதிப்புக்கு மாற்றுவதாகும் இப்போது நாம் R0 இன் மதிப்பை 70 ஆக தேர்வு செய்யலாம் எனவே R0 இன் மதிப்பு 70 உடன் தொடர்புடைய டியூட்டி சைக்கிள் 0 75 ஆகும் இதனை 0 75 x 2 1 இவ்வாறு செய்வதால் நமக்கு ஏறக்குறைய 0 5 மதிப்பு கிடைக்கும் இது PWM கேரியருக்கு இன்புட் வோல்டேஜ் ஆக இருக்கும் ஆகவே நாம் R0 இன் மதிப்பை 70 க்கு மாற்றி பின்னர் அதை ரீசிமுலேட் செய்தால் டியூட்டி சைக்கிள் மீண்டும் புதிய மதிப்புடன் நிலைபெற்று இன்னும் PV சோர்ஸ் இல் இருந்து பீக் பவரை பெற்று பீக் பவரை கொடுக்கிறது எனவே R0 ஐ 70 க்கு மாற்றி இப்போது இயங்குவோம் சிமுலேஷன் சிறிது நேரம் இயங்கும் சிறிது நேரம் கழித்து நான் திரும்பி வருவேன் சிமுலேஷன் முடிவடைய உள்ளது அது முடிந்தது எனவே இப்போதுVd ஐ மீண்டும் இங்கே பிளாட் செய்து டியூட்டி சைக்கிளுக்கு என்ன நடந்தது என்று பார்ப்போம் எனவே PWM பிளாக்குக்கு வழங்கப்பட்ட டியூட்டி சைக்கிள் வோல்டேஜை காண்கிறீர்கள் இப்போது அது சற்றே குறைந்த மதிப்புக்கு வந்துள்ளது இது சுமார் 0 5 ஆக நிலைபெறுகிறது மேலும் நீங்கள் PV சோர்ஸ் வழியாக VT மற்றும் கரன்டின் பெருக்கல்பலன் பிளாட்டை பார்த்தால் பவர் இன்னும் 26 வாட் மட்டத்தில் உள்ளது இந்த இடையூறுகள் இங்கே உள்ளன இவை ஃபில்டரை சரியாக டியூன் செய்வதன் மூலம் சரிசெய்யப்பட வேண்டும் ஆகவே நாம் செயல்படுத்திய ஹில் கிளைம்பிங் அல்காரிதத்தை அடுத்த கட்டமாக நீங்கள் அவற்றை ஹார்ட்வேர் நடைமுறையில் செயல்படுத்தலாம் நாம் புரிந்துகொண்ட மற்றும் சிமுலேட் செய்யப்பட்ட கோட்பாட்டை சரிபார்க்க முயற்சிக்கிறோம் ngspice இல் சர்க்யூட்டை ஆராய்ந்து மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங்கைப் பற்றிய கூடுதல் நுண்ணறிவைப் பெற இதை நான் உங்களிடம் விட்டு விடுகிறேன்